மீண்டும் வரவேற்கிறோம் எனவே மேலும் உங்கள் சார்ஜிங் மின்னோட்டம் குறிப்பாக நீண்ட கேபிள்களில் உள்ளிழுப்பை அதிக வெப்பமாக்கும் எனவே இந்த சார்ஜிங் மின்னோட்டமும் அந்த இன்டர்ஷீட் வலது சூடாக்கத்திற்கு நீங்கள் அழைக்கும் பொறுப்பாகும் எனவே நடைமுறை சிக்கல்களைக் கருத்தில் கொண்டு இந்த தரப்படுத்தல் முறைகள் எதுவும் நடைமுறையில் பயன்படுத்தப்படுவதில்லை எனவே உண்மையில் இந்த முறைகள் பயன்படுத்தப்படவில்லை தேவைப்படும் போதெல்லாம் எண்ணெய் நிரப்பப்பட்ட மற்றும் கேஸ் நிரப்பப்பட்ட கேபிள்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இவை கேபிளுக்கான விஷயங்கள் இப்போது மேலும் விஷயம் நாம் பின்னர் வருவோம் இப்போது மற்றொரு உதாரணம் 2 அதிகபட்ச அழுத்தத்தின் RMS மதிப்பு 35 KV ஐ விட அதிகமாக இல்லை என்றால் 33KV 3 கட்ட அமைப்பில் பயன்படுத்தப்பட வேண்டிய சிங்கள் கோர் கேபிள்களுக்கான மிகவும் சிக்கனமான கண்டக்டர் திக்னெஸ் கண்டுபிடிக்கப்படுகிறது இன்சுலேஷன் ரேடியல் தடிமன் கண்டுபிடிக்கவும் இதுதான் பிரச்சனை சரி எனவே சிங்கிள் கோர் கேபிள்களுக்கான சரியான மற்றும் இயக்க மின்னழுத்தத்திற்கான மிகச் சிறந்த கடத்தி விட்டம் 33 kV என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது வரிக்கு வரி மற்றும் 3 கட்டம் மற்றும் அதிகபட்ச அழுத்தம் 35 𝑘𝑉is மற்றும் இன்சுலேஷன்க்கான ரேடியல் தடிமனையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாங்கள் அதை எப்படி தீர்ப்போம் எனவே இதை மட்டும் பாருங்கள் இந்த பக்கம் மட்டும் பார்க்கவில்லை இது மற்றொரு பிரச்சனை இந்தப் பக்கத்தைப் பார்க்கத் தேவையில்லை தயவுசெய்து இதைப் பாருங்கள் கருப்பு கருப்பு மை பெரும்பாலான பொருளாதார நிலைக்கு நமக்குத் தெரியும் 𝑅 2 இது சமன்பாடு 12 ஆகும் உண்மையில் அது e சரி அதாவது ln 𝑅 சமமானது உண்மையில் நான் இங்கே எழுதுகிறேன் உண்மையில்𝑅 𝑒𝑟 அதனால் அது ln 𝑅 1 இப்போது சமன்பாடு 9 ஐப் பயன்படுத்துகிறது சமன்பாடு 9 உங்களுடையது ஆ V மீது அதிகபட்ச மின் அழுத்தம் அது ஒரு சென்டிமீட்டருக்கு 35 kV கொடுக்கப்படுகிறது எனவே பார்முலா இங்கே எழுதத் தேவையில்லை அதாவது 𝐸𝑚𝑎𝑥 𝑉 𝑟 V என்பது லைன் டு நியூட்ரல் வோல்ட்டேஜ் இந்த 𝐸𝑚𝑎𝑥 உண்மையில் கொடுக்கப்பட்ட 35 𝑘𝑉𝑐𝑚 மற்றும் லைனுக்கு லைன் வோல்ட்டேஜ் கொடுக்கப்படுகிறது V என்பது லைனுக்கு சமம் அதனால் லைனுக்கு லைன் வோல்ட்டேஜ் 33kV எனவே லைனுக்கு கட்டம் 33√3 kV எனவே இது உங்கள் V எனவே சரி 33⁄√3 𝑅 𝑟 ln 𝑟 35 இப்போது நீங்கள் இதை r க்குத் தீர்க்கிறீர்கள் என்றால் உங்கள் ln 𝑅 1 ஏனென்றால் R சமமாக இருக்கும்போது உண்மையில் ஆ e r நான் உங்களுக்கு எழுதினேன் இ 2 718 என்று சொல்வதற்கு சமம் எனவே ln 𝑅 1 அதனால் நீங்கள் செய்வீர்கள் ஆ get r என்பது 0 544 சென்டிமீட்டருக்கு சமம் எனவே R 2 718 r க்கு சமம் எனவே r 0 544 ஆகும் எனவே இதை பெருக்குவது R என்பது 1 479 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்கும் எனவே இன்சுலேஷனின் தடிமன் இது 1 479 என்ற R வலது மற்றும் கண்டக்டரின் விட்டம் ஆகும் எனவே இன்சுலேஷன் தடிமன் 1 479 0 544 0 935 𝑐𝑚 அதாவது இது கண்டக்டர் சரியானது இது ஆரம் சரியானது இது R மற்றும் இது உங்கள் வெளிப்புற ஆரம் இது மூலதனம் ஆர் எனவே இது இன்சுலேஷன் தடிமன் 544 மற்றும் இந்த ஆர் உங்கள் 1 எனவே தடிமன் 𝑅 𝑟 ஆகும் எனவே இது 1 479 கழித்தல் 0 544 எனவே 0 935 சென்டிமீட்டர் சரியானது சரியான நிலையை எளிதாகப் புரிந்துகொள்ள இது உதாரணம் எடுத்துக்காட்டு 3 இந்த வழக்கில் ஒரு சிங்கள் கோர் கேபிளின் அதிகபட்ச வேலை வோல்ட்டேஜில் இரண்டு இன்சுலேடிங் பொருள் A மற்றும் B இருப்பதைக் காணலாம் அதாவது A என்பது ஒரு இன்சுலேடிங் பொருள் மற்றும் B மற்றொரு இன்சுலேடிங் பொருட்கள் கண்டக்டர் ஆரம் கொடுக்கப்பட்டுள்ளது 5 சென்டிமீட்டர் உள்ளே ஆரம் 2 5 சென்டிமீட்டர் இன்சுலேஷனின் அதிகபட்ச சாத்தியமான சாய்வு A நான் தான் எழுதியுள்ள A இன்சுலேஷன் A 60 𝑘𝑉𝑐𝑚 கேபிள் B க்கு மன்னிக்கவும் காப்பு B மாறாக காப்பு B 50 𝑘𝑉𝑐𝑚 பொருள் A இன்சுலேடிங் இது கொடுக்கப்பட்டுள்ளது 4 4 க்கு சமம் மற்றும் இன்சுலேடிங் பொருள் B 𝜖𝐴 பெர்மிட்டிவிட்டி 2 5 ஆகும் இவை கொடுக்கப்பட்ட அளவுரு நீங்கள் அதிகபட்ச வேலை வோல்ட்டேஜில் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது உங்களுக்குக் கொடுக்கப்பட்ட கண்டக்டர் ஆரம் 0 5 சென்டிமீட்டர் மற்றும் உள்ளே ஆரம் 2 5 அதாவது ஆர் 2 5 சென்டிமீட்டர் வலது சமம் மற்றும் உங்களிடம் இரண்டு இன்சுலேடிங் பொருள் ஏ மற்றும் பி உள்ளது எனவே முதல் டைஎலெக்ட்ரிக் அடுக்கு இருக்கட்டும் A என்பது ஆரம் to1 வரை மற்றும் ஆரம் 1 மற்றும் R க்கு இடையில் டைஎலெக்ட்ரிக் B இன் அடுக்கு ஆகும் அதாவது உங்களிடம் இது உங்கள் கண்டக்டர் சமச்சீராக இருக்காது ஆனால் இது உங்கள் இன்சுலேடிங் பொருள் A உரிமை மற்றும் இது இன்சுலேடிங் பொருள் B எனவே இந்த ஆரம் சரியாக இருந்தால் இது உங்கள் 𝑟1 உரிமை இது உங்களுடையது நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் மூலதனம் R எனவே இது இன்சுலேடிங் பொருள் A இது இன்சுலேடிங் பொருள் B இது அனுமதிப்பொருள் 𝜖𝐴 இது அனுமதிப்பத்திரம் 𝜖𝐴 மற்றும் இது கடத்தி ஆரம் r இது வரைபடம் இது அதாவது முதல் டைஎலெக்ட்ரிக் அடுக்கு A ஆரம் to1 வரை இருக்கட்டும் அதனால் அது ஆரம் to1 வரை இருக்கும் மேலும் நீங்கள் அழைப்பது மற்றும் ஆரம் 𝑟1 மற்றும் r எனவே 𝑟1 மற்றும் R இது உங்கள் டைஎலெக்ட்ரிக் B இன் அடுக்கு ஆகும் மின் தீவிரம் நீங்கள் எழுதலாம் 𝑞 2𝜋𝗀0 எல்லா இடங்களிலும் பொதுவானது எனவே 𝑞 2𝜋𝗀0𝗀𝐴𝑟 60 க்கு சமம் ஏனெனில் இது இன்சுலேட் A க்கு அதிகபட்ச சாத்தியமான சாய்வு 60 𝑘𝑉is ஆகும் எனவே 𝑞 2𝜋𝗀0𝗀𝐴𝑟 உரிமை உங்கள் 60 மற்றும் இரண்டாவது என்று சமமாக இருக்கும் அதாவது 𝑞 2𝜋𝗀0 சரி அனைத்து அளவுருக்கள் சரியான r கொடுக்கப்பட்டிருப்பதால் நேரடியாக நீங்கள் மற்றும் நீங்கள் மாற்ற முடியும் q கொடுக்கப்பட்டிருப்பதால் உங்களைக் கணக்கிடுங்கள் 2𝜋𝗀0 சமமாக உள்ளது 120 க்கு இது கிடைக்கும் நான் அதை இங்கே காண்பிக்கவில்லை ஆனால் நீங்கள் வைக்கலாம் மற்றும் நீங்கள் சரிபார்க்கலாம் இதேபோல் இரண்டாவதாக 𝑞 2𝜋𝗀0𝗀𝐵𝑟1 இது 50 க்கு சமம் ஏனென்றால் இது 50 𝑘𝑉𝑐𝑚 வலது மற்றும் if சமமாக இருந்தால் 2 நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் மற்றும் 𝑞 2𝜋𝗀0 120 என்பது இங்கே நீங்கள் மாற்று 2𝜋𝗀0 120 உங்களுக்கு சமம் 5 க்கு சமம் நீங்கள் இங்கே மாற்றினால் 𝑟1 மட்டுமே எஞ்சியிருக்கும் 50 க்கு சமம் 𝑟1 க்கு தீர்வு you1 க்கு கிடைக்கும் 𝑟1 சமம் 96 சென்டிமீட்டர் சரி இவை எளிமையானவை அதனால் தான் நான் எழுதவில்லை படி ஆனால் இதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மதிப்புகள் இங்கே 120 ஆகும் இது உண்மையில் 120𝜖𝐵 ஆக மாறும் 𝜖𝐵 2 எனவே அடிப்படையில் நீங்கள் அதை 1202 5 என்று அழைக்கிறீர்கள் எனவே தோராயமாக அது 80𝑟1 சரியாக இருக்கும் எனவே அந்த வழியில் நீங்கள் r1 உரிமை என்று அழைப்பதை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் அது கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட ஒன்றுக்கு சமம் இது 50 க்கு சமம் எனவே இந்த வழியில் நீங்கள் 𝑟1 பெறலாம் 0 96 சென்டிமீட்டருக்கு சமம் எனவே அதுபோலவே உங்கள் மின்னழுத்தம் V பொது பார்முலாக்கு முன்பு பார்த்ததற்கு சமம் எனவே இந்த மதிப்புகள் அனைத்தும் நமக்குக் கிடைத்துள்ளன என்பது தெரியும் 𝑉 120 0 96 120 2 5 4 ln 0 5 2 5 ln எனவே V வருகிறது 65 51 kV சரியாக இது மின்னழுத்தம் இப்போது மீண்டும் உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வி V இது லைனுக்கு மின்னழுத்தமா அல்லது அது நியூட்ரல் வோல்ட்டேஜ் ஒரு வரியா நீங்கள் இதை எப்போது செய்வீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு கேள்வி இது லைனுக்கு லைன் அல்லது உங்கள் நியூட்ரல் லைன் என்பது பேஸ் மின்னழுத்தம் அல்லது லைன் மின்னழுத்தம் என்பது உங்களுக்கு இப்போது ஒரு கேள்வி எடுத்துக்காட்டு நான்கு 66 kV க்கு ஒரு சிங்கள் கோர் கேபிள் எதுவும் குறிப்பிடப்படாத போதெல்லாம் இது 66 kV ஆக இருக்கும் இந்த மின்னழுத்தம் எப்பொழுதும் லைனுக்கு வலதுபுறமாக இருக்கும் 3 கட்ட அமைப்பில் 2 சென்டிமீட்டர் டையாமீட்டர் கொண்ட ஒரு கண்டக்டர் உள்ளது மற்றும் உட்புற டையாமீட்டர் 5 3 ஆகும் சென்டிமீட்டருக்கு 2 இன்டர்ஷீத் இருப்பது அவசியம் எனவே அந்த அழுத்தம் 3 டைஎலெக்ட்ரிக் மின்கடத்தாக்களில் ஒரே அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்புகளுக்கு இடையில் வேறுபடுகிறது எனவே இன்டர்ஷீத்தின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச அழுத்தம் மற்றும் இன்டர்ஷீட்டின் மின்னழுத்தங்களைக் கண்டறியவும் இன்டர்ஷீத் பயன்படுத்தப்படாவிட்டால் அதிகபட்ச அழுத்தத்தைக் கண்டறியவும் அதாவது இன்டர்ஷீத்துடன் மின்னழுத்த விநியோகம் என்னவாக இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் அழைக்கும் மின்னழுத்தம் என்றால் இன்டர்ஷீத் இல்லை அதிகபட்ச அழுத்தம் எதுவாக இருக்கும் மற்றும் இன்டர்ஷீத்தின் அழுத்தம் என்ன என்பது இப்போது பிரச்சனை இப்போது ஒரு கட்ட மின்னழுத்த தோற்றத்தின் எண்ணிக்கை 7 ன் உச்ச மதிப்பைப் பார்க்கும்போது இது முதலில் √2 பற்றி மறந்துவிடுகிறது 66√3 என்பது உங்கள் நடுநிலைக்கு நீங்கள் வருவது கட்டம் RMS வோல்ட்டேஜ் பின்னர் இந்த √2 ஆல் பெருக்கவும் அதனால்தான் பீக் வோல்ட்டேஜ் சரியாக இருக்கும் 𝑉 √2 53 8 kV √3 இப்போது கொடுக்கப்பட்டுள்ளது 𝑟 1 cm R2 65 cm அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச அழுத்தங்கள் ஒரே உரிமை என்பதால் அதாவது அனைத்தும் ஒன்றே அதாவது இந்த நிலை நாம் இதைப் பார்த்தோம் 𝑟1 𝑟2 𝑅 𝛼 𝑟 𝑟1 𝑟2 இப்போது சிறிய r மீது மூலதனம் R ஏன் 𝛼3 க்கு சமம் ஏனெனில் 𝑟1𝑟 𝛼 𝑟2𝑟1 𝛼 𝑅𝑟2 𝛼 அனைத்தையும் பெருக்கவும் 𝑟1 𝑟2 𝑅 𝛼3 𝑟 𝑟1 𝑟2 அதாவது 𝑟2 𝑟2 ரத்து செய்யப்படும் 𝑟1 𝑟1 ரத்து செய்யப்படும் பின்னர் மூலதனம் பிறகு என்ன மிச்சம் 𝑅𝑟 இதுவும் இதுவும் விடப்படும் எனவே 𝑅𝑟 𝛼3 அதாவது 𝛼3 2 651 க்கு சமம் எனவே 𝛼 1 எனவே இன்டர்ஷீத்தின் ஆரங்கள் இப்போது 𝑟1 இந்த பார்முலாக்கு சமம் 𝑟1 சமம் 𝛼𝑟 எனவே 𝛼 1 384 × 1 என்பது 1 384 சென்டிமீட்டருக்கு சமம் அதேபோல 𝑟2 என்பது 𝛼𝑟1 𝛼 சமமாக 1 384 𝑟1 கூட 1 384 எனவே அது 1 915 சென்டிமீட்டர் வலமாக இருக்கும் கணக்கீடுகளில் நீங்கள் ஏதேனும் பிழை அல்லது ஏதேனும் தவறு சரியான கணக்கீடு பிழை ஏதேனும் இருந்தால் தயவுசெய்து உங்கள் நீங்கள் அழைப்பது தயவுசெய்து இதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் எனவே சமன்பாடு 25 இலிருந்து இந்த சமன்பாடு 𝑉 − 𝑉1 𝑉1 − 𝑉2 𝑉2 𝑟 ln 𝛼 𝑟1 ln 𝛼 𝑟2 ln 𝛼 𝑉 − 𝑉1 𝑉1 − 𝑉2 𝑉2 1 × ln 1 384 1 915 ln 1 384 இப்போது இந்த சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இதை தீர்க்க மூன்று சமன்பாடுகள் உள்ளன இது ஒன்று இந்த சமன்பாட்டிற்கு சமம் இது ஒன்றுக்கு மற்றொரு சமன்பாடு இது ஒன்றுக்கு ஒன்று சமம் எனவே இந்த மூன்று சமன்பாடுகளிலிருந்தும் மூன்று அறியப்படாதவற்றிலிருந்தும் நீங்கள் அதைத் தீர்த்தால் உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அதாவது V ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் V உண்மையில் V கொடுக்கப்பட்டுள்ளது V உண்மையில் தெரியும் 8 kV எனவே இரண்டு சமன்பாடுகள் எனவே V ஐ மாற்றவும் மற்றும் நீங்கள் எந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும் 𝑉1 மற்றும் 𝑉2 க்கு தீர்க்கவும் அந்த V இங்குள்ள மாற்று 53 8 க்கு சமம் பின்னர் நீங்கள் 𝑉1 மற்றும் 𝑉2 க்கு தீர்க்கிறீர்கள் எனவே நீங்கள் 𝑉1 ஐ 41 3 kV க்கு சமமாக பெறுவீர்கள் இது உச்ச மதிப்பு ஏனென்றால் இது சரியான மதிப்பைக் கேட்டதால் நாங்கள் உச்ச மதிப்பை எடுத்துள்ளோம் இதேபோல் 𝑉2 சமம் 23 94 kV உச்ச மதிப்புக்கு சமம் நீங்கள் இதைப் பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிக்கலை கவனமாகப் படியுங்கள் அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும் எனவே அதாவது அதிகபட்ச அழுத்தம் அதனால் எங்களுக்கு 𝐸𝑚𝑎𝑥 மற்றும் Emin கிடைத்தது எனவே இது இல்லாத அதிகபட்ச அழுத்தம் 38 46 மற்றும் 27 79 இன்டர்ஷீத் பயன்படுத்தும் போது இது அதிகபட்சம் குறைந்தபட்சம் இன்டர்ஷீத் பயன்படுத்தாத போது அதிகபட்ச அழுத்தம் என்பது கடத்தியின் வலதுபுற மேற்பரப்பில் இருக்கும் எனவே இது 53 8 ஆகும் r ln Rrஎல்லா தரவும் கொடுக்கப்பட்டுள்ளது 52 2 kVcm கிடைக்கும் எனவே நீங்கள் மாற்றினால் 20 83 kVcm கிடைக்கும் அதேசமயம் இங்கே அது 27 79 kVcm ஆகும் எனவே இல்லை என்றாலும் கொஞ்சம் உள்ளது ஆனால் சீரான விநியோகம் சாத்தியமில்லை ஆனால் இந்த E அதிகபட்சம் மின் மின்னழுத்தத்தை இங்கேயே சிறப்பாக வைத்திருங்கள் எனவே இது உங்களுடையது நீங்கள் அந்த உதாரணம் 4 என்று அழைக்கிறீர்கள் இப்போது உதாரணம் 5 உண்மையில் பல வகையான எடுத்துக்காட்டுகளைக் கொடுக்கிறது சில சமயங்களில் நாம் எந்தக் கோட்பாடுகளை உருவாக்கினாலும் அது நல்ல எடுத்துக்காட்டுகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் உதாரணம் 5 ஒரு சிங்கள் கோர் கேபிள் கண்டக்டர் ஆரம் மற்றும் உள்ளே உறை ஆரம் இயக்க இயக்க மின்னழுத்தம் V அது டைஎலெக்ட்ரிக் இரண்டு பகுதிகளிலும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மின் அழுத்தங்கள் ஒரே மாதிரியான அந்த ஆரம் 𝑟1 இல் ஒரு இன்டர்ஷீத் வழங்கப்படுகிறது பின்னர் a இன்டர்ஷீத்தின் ஆரம் 𝑟1 மற்றும் மின்னழுத்தம் 𝑉1 ஆகியவற்றைக் கண்டறியவும் B இன்டர்ஷீத் மற்றும் இல்லாமல் அதிகபட்ச மின்சார அழுத்தத்தின் விகிதத்தைக் கண்டறியவும் இ பிரச்சனை சரி எனவே அதே தத்துவத்தை ஒருவர் எப்படிச் செய்ய முடியும் என்பதை நாங்கள் அங்கு பயன்படுத்துவோம் இரண்டு இன்டர்ஷீட் சரியாக நீங்கள் ஒரு இன்டர்ஷீத் மற்றும் ஆரம் இன்டர்ஷீத் வழங்கினீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே மின்கடத்தாவின் இரண்டு அடுக்குகளில் அதே அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்புள்ள மின்சார அழுத்தங்களுக்கு தீர்வு இதுபோன்று இருக்கும் என்பது கேள்வி அது ஒரே அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் என்றால் நாம் பயன்படுத்தும் அதே நிலை 𝑟1 𝑅 𝛼 𝑟 𝑟1 எனவே 𝑅⁄𝑟 𝛼2 ஏனெனில் 𝑟1 𝛼 வலது மற்றும் 𝑅 𝛼 நீங்கள் பெருக்கினால் நீங்கள் 𝑟1 𝑟1 பெறுவீர்கள் 𝑟 𝑟11 ரத்து 𝑅⁄𝑟 𝛼2 எனவே 𝛼 𝑅 2 வலது ஆ எனவே இன்டர்ஷீத் 𝑟1 இன் ஆரம் to க்கு சமம் இப்போது நாம் பயன்படுத்தும் அதே பார்முலாவை நாங்கள் அறிவோம் 𝑉 − 𝑉1 𝑉1 𝑟 ln 𝛼 𝑟1 ln 𝛼 எனவே உண்மையில் இது உங்கள் விஷயத்திற்கு இது போன்றது 𝑉 − 𝑉1 𝑟 𝑟1 𝑉1 1 𝑟1 𝑟 𝑉1𝛼 எனவே 𝑉1 உங்கள் நியாயமான பிடிப்புக்கு சமம் Two 𝑉1 𝑉1⁄𝛼 இந்த இரண்டிலிருந்து மட்டுமே நீங்கள் எழுத முடியும் நீங்கள் முதலில் பெறவேண்டிய நிபந்தனை இதுதான் அதனால் இது ஆல்பாவின் அடிப்படையில் உள்ளது இப்போது இரண்டாவதாக நீங்கள் இன்டர்ஷீத் பயன்படுத்தும் போது இன்டர்ஷீத் பயன்படுத்தும் போது அதிகபட்ச மின் அழுத்தம் இருக்கும் 𝑉1 𝑟1 ln 𝛼 எனவே இந்த 𝑉1 நீங்கள் இங்கு மாற்றீடாக 𝑉𝛼𝛼 1 மற்றும் எங்களுக்கு தெரியும் 𝑟1 𝑟𝛼 நாம் அதிகபட்ச மின் அழுத்தத்தைப் பெறலாம் 𝑉 𝛼 1 ln 𝛼 நீங்கள் 𝑟1 ஐ எளிதாக்குக இந்த நிபந்தனையைப் பயன்படுத்தவும்𝑟1 𝑟𝛼 பின்னர் நீங்கள் காணலாம் 𝛼 ரத்து செய்யப்படும் மற்றும் அது ஆக இருக்கும் 𝑟 𝛼1 ln 𝛼 இப்போது இன்டர்ஷீத் பயன்படுத்தாதபோது அதிகபட்ச மின் அழுத்தம் இருக்கும் கடத்தியின் மேற்பரப்பு அதாவது ஆ வலது r என்பது கடத்தியின் ஆரம் ஆனால் நாம் பார்த்திருக்கிறேன் 𝑅⁄𝑟 𝛼2 எனவே இங்கே நீங்கள் Rr 𝛼2 ஐ மாற்றுவீர்கள் எனவே அது 𝑉2𝑟 ln 𝛼 ஆக இருக்கும் ஆகையால் விகிதம் இன்டர்ஷீத்துடன் அதிகபட்ச மின்சார அழுத்தமாகவும் இன்டர்ஷீத் இல்லாமல் அதிகபட்ச மின்சார அழுத்தமாகவும் இருக்கும் இன்டர்ஷீத்துடன் கூடிய அதிகபட்ச மின் அழுத்தம் இது 𝑉 𝑟 𝛼1 ln 𝛼 நான் சொல்வது இது மற்றும் இன்டர் இல்லாமல் உங்கள் இன்டர்ஷீத் இன்டர்ஷீத் இல்லாமல் பயன்படுத்தப்படாது அது 𝑉2𝑟 ln 𝛼 எனவே இதைப் பிரித்து அதனால் நீங்கள் V ஐப் பிரித்தால் உங்களுடையது நீங்கள் V என்று அழைப்பது வகுப்பிற்குச் செல்லும் மேலும் அது எண் சரியாக வரும் எனவே அது 2𝑟 ln 𝛼𝑉 V V ரத்து செய்யப்படும் இப்போது கடைசி பகுதி இது கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது C R இல் C கொடுக்கப்பட்டால் மூலதனம் R 3 சென்டிமீட்டர் மற்றும் சிறிய r 1 சென்டிமீட்டர் சரியானது எனவே 𝛼2 𝑅𝑟 31 எனவே 𝛼 1 732 க்கு சமம் எனவே 𝑟1 𝑟𝛼 இந்த உறவு நமக்குத் தெரியும் இங்கிருந்து மட்டும் இந்த நிலை எப்போதும் அறியப்படுகிறது 𝑟1 𝑅 𝛼 எனவே𝑟1 𝛼 எனவே அதாவது 𝑟1 𝑟𝛼 𝛼 ஆகும் 732 சென்டிமீட்டர் 𝑟1 சரி மேலும் V அல்லது 𝑉1 என்பது 𝑉1 க்கு சமம் just1 ஐ பிடிப்பது உங்கள் 𝑉𝛼𝛼 1 க்கு சமம் எனவே V என்பது 60 கொடுக்கப்பட்டது அதற்கு rms மதிப்பு கொடுக்கப்பட்டால் அது rms இல் உச்ச மதிப்பாக இருந்தால் அதன் உச்ச மதிப்பு சரியானதாகக் கண்டறியவும் உங்கள் 60 × 1 04 kV எனவே விகிதம் நாம் முன்பு பார்த்ததற்கு சமம் விகிதம் 21 𝛼 க்கு சமம் எனவே அது 0 732 க்கு வருகிறது எனவே இதுதான் சரியான பதில் எனவே அடுத்தது இந்த மற்றொரு உதாரணம் நாம் சரியாக எடுத்துக்கொள்வோம் எனவே உதாரணம் 6 இந்த வழக்கில் 33 கேவி 3 கட்ட நிலத்தடி ஊட்டி 3 4 கிமீ நீளம் 3 ஒற்றை மைய கேபிளைப் பயன்படுத்துகிறது ஒவ்வொரு கேபிளுக்கும் ஒரு கடத்தி விட்டம் 2 5 சென்டிமீட்டர் மற்றும் காப்பு ரேடியல் தடிமன் 0 6 சென்டிமீட்டர் மின்கடத்தாவின் ஒப்பீட்டு அனுமதி 3 1 கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு கட்டத்திற்கு கேபிளின் கொள்ளளவு ஆ ஒரு கட்டத்திற்கு மின்னோட்டம் சார்ஜ் பின்னர் c அதற்கு உங்கள் சார்ஜ் kVAr சரி அதற்கு எழுத வேண்டிய அவசியமில்லை kVAr சார்ஜ் செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் d இறக்கப்படாத கேபிளின் சக்தி காரணி 0 03 சரியாக இருந்தால் ஒரு கட்டத்திற்கு மின்கடத்தா இழப்பு எனவே இதுதான் விஷயம் மற்றும் மின் கேபிளில் அதிகபட்ச அழுத்தம் எனவே இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்த அளவுருக்கள் அல்லது தரவுகளை எப்படிச் செய்வோம் என்பது இப்போது கேள்விக்குரியது என்னவென்றால் கடத்தியின் விட்டம் 2 5 செ கொடுக்கப்பட்டுள்ளது எனவே R 1 எனவே ஆர் தடிமன் இருக்கும் இந்த விஷயம் உங்கள் இன்சுலேஷன் சரியாக உள்ளது உங்கள் இன்சுலேஷன் தடிமன் எனவே ஆரம் மற்றும் இன்சுலேஷன் தடிமன் மூலதனம் R எனவே ஆர் ஆர் பிளஸ் காப்பு தடிமன் சமமாக இருக்கும் எனவே rஎன்பது 1 25 செமீ மற்றும் காப்பு தடிமன் மற்றும் உறவினர் அனுமதி 3 இப்போது சமன்பாடு 7 இலிருந்து அதாவது சி சமம் 𝐶 2𝜋𝜖0𝜖𝑟 𝑅 ln 𝑟 டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கான அதே கொள்ளளவு அத்தியாயம் நாம் சரியாக பார்த்திருக்கிறோம் எனவே ஆனால் 𝜖0 என்பது 8 854 × 10−12 எஃப்மீ என்பது உங்களுக்குத் தெரியும் 𝜖𝑟 3 85 ஆர் 1 25 எனவே சி உண்மையில் 439 7 × 10−12 எஃப்மீ ஆனால் கேபிளின் நீளம் 3 4 கிமீ எனவே 3 4 × 1000 எனவே இது மீட்டர் சரியானது சி என்பது ஃபராட்டின் சரியானதாக இருக்கும் எனவே சி இன் ஃபாரட்ஸ் 437 4 × 1000 என கணக்கிடப்படுகிறது எனவே சி 1 495 𝜇Fகட்டமாக இருக்கும் எனவே அது எதுவாக இருந்தாலும் மின்னோட்டத்தை சார்ஜ் செய்வது 𝜔𝐶𝑉 எனவே அதிர்வெண் எஃப் 50 ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே 𝜔 என்பது 2 f பின்னர் C என்பது 1 495 × 10−6 என்று நாம் இங்கு கணக்கிட்டுள்ளோம் மேலும் நீங்கள் அந்த வரியை வோல்டேஜ் 33 என்று அழைக்கிறீர்கள் எனவே நடுநிலை மின்னழுத்தத்திற்கு வரி 33√3 எனவே இது வோல்ட் அடிப்படையில் உள்ளது அதனால் தான் கேவி அதனால் 1000 ஆக வோல்ட் ஆகலாம் அதாவது 103 எனவே இது உண்மையில் 8 எனவே சார்ஜ் மின்னோட்டம் 8 95 ஆம்பியர் சரியானது இப்போது 3 கட்டங்களுக்கு இந்த மொத்த சார்ஜிங் kVAr அதேசமயம் 3 கட்டங்கள் உள்ளன எனவே இது 3 பெருக்கப்படுகிறது பின்னர் நாம் நடுநிலை மின்னழுத்த கட்ட மின்னழுத்தத்திற்கு வரி எடுத்துள்ளோம் எனவே ஒரு கட்டத்திற்கு 33√3 இந்த மின்தேக்கி கொடுக்கப்பட்ட இந்த சார்ஜிங் மின்னோட்டம் பகுதி 𝜇Fகட்டம் என்பதால் 3 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே சார்ஜ் மின்னோட்டமும் 8 95 ஆம்பியர் 3 × 33 × 103 × 8 95 √3 1000 எனவே இது 511 5 kVAr ஆகும் அதாவது நீங்கள் அழைக்கும் மொத்த சார்ஜிங் VAr சார்ஜ் செய்வதை விட்டுவிடுகிறது 511 kVAr என்றால் அது 5 MVAr சரி என்று அர்த்தம் இப்போது பகுதி d இல் cos 𝜙 0 03 க்கு சமம் அதாவது 88 88 28 ° ஆக மாறும் எனவே 90 என்பது 90 ° to க்கு சமம் எனவே டெல்டா 1 72 ° ஆக இருக்கும் இப்போது சமன்பாடு 13 ல் இருந்து சமமாக ஒரு கட்டத்திற்கு மின்கடத்தா இழப்பு மட்டுமே நாம் ஒரு கட்டத்திற்கு மின்கடத்தா இழப்பை எழுதுகிறோம் 72° அது உண்மையில் உங்கள் 5114 6 வாட்ஸ் 5 114 kW க்கு சமம் எனவே இது உங்களுடையதா மின்கடத்தா இழப்பு என்கிறீர்கள் இப்போது கடைசி பகுதி இ சமன்பாடு 9 இலிருந்து 𝐸𝑚𝑎𝑥 𝑟 𝑉 𝑟 ln 𝑅 எனவே V இது 33√3 வரிக்கு நடுநிலை மின்னழுத்தம் r 1 25 R 1 85 இந்தத் தரவு கொடுக்கப்பட்டுள்ளது அந்தந்த மதிப்புகளை 𝐸𝑚𝑎𝑥 இல் மாற்றிய பின் அது சுமார் 38 88 kVcm க்கு வரும் இது ஆர்எம்எஸ் மதிப்பு எனவே 38 38 88 kV ஆக இருக்கும் எனவே இவை எண்ணியல் உரிமை இந்த விஷயத்திற்காக மட்டுமே நான் கருதினேன் ஏதேனும் கணக்கீடு ஏதேனும் தவறு அல்லது ஏதேனும் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து எனக்குத் தெரியப்படுத்துங்கள் நான் என்னை சரிசெய்ய முடியும்